Experimental Physics II பாடத்தில் நாம் ஒளியியல் சோதனைகள் குவாண்டம் இயற்பியல் தொடர்பான சில சோதனைகளை பற்றியும் பார்க்க உள்ளோம் பொதுவாக ஒளியியல் ஆய்வகத்தை பற்றி நம் எதிர்பார்ப்பு என்ன அது எவ்வாறு இருக்க வேண்டும் ஆகவே இன்று நான் உங்களுக்கு ஒளியியல் ஆய்வகம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றியும் அதில் இருக்க வேண்டிய அடிப்படை உபகரணங்கள் எவை என்பதை குறித்தும் விவரிக்கப் போகிறேன் ஒளியியல் ஆய்வகம் செயல்பட உள்ள அறை புறஒளி புகாத வண்ணம் அமைக்கப்பட வேண்டும் அது முற்றிலும் இருளாக அமைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அறைக்குள் வரும் புற ஒளியை கட்டுப்படுத்தும் அமைப்பை கொண்டு இருக்க வேண்டும் ஆகவே ஒளியியல் ஆய்வகம் இதுபோன்ற ஒரு அமைப்பை கொண்டிருக்க வேண்டியது அவசியம் ஒளியியல் ஆய்வகத்தில் இருக்க வேண்டிய முக்கிய உபகரணம் ஒளியியல் மேசை ஆகும் மேசை மில்லிமீட்டர் அளவு கோலையும் உபகரணங்களை சொருகும் துளையையும் பெற்றிருப்பதோடு மேசையின் கால்களை ஏற்றி இறக்கி மேசையை மட்டப்படுத்தும் வகையிலும் அமைய வேண்டும் ஒளியியல் ஆய்வகத்தை பொருத்தவரை மட்டபடுத்துதல் மிக முக்கியமான ஒன்றாகும் ஏனெனில் எதிரொளிப்பு ஒளிவிலகல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் ஒளியின் அமைப்பைப் பொறுத்தே அமைகின்றன ஆடி சற்று சாய்ந்து இருந்தாலும் ஒளி வேறு திசையில் செல்லும் எனவே ஒளி குறிப்பிட்ட திசையில் செல்ல ஒளியியல் உபகரணங்களின் ஒழுங்கமைவு மிகவும் இன்றியமையாததாகும் மேலும் இது ஒளியியல் சோதனையில் கடினமான பகுதியாகும் நாம் மிக கவனத்துடனும் படிப்படியாகவும் இதற்கான விதிகள் பின்பற்றி ஒழுங்கமைக்க வேண்டும் முறையாக விதிகளைப் பின்பற்றி இவற்றை ஒழுங்கமைத்தால் இது மிகவும் எளிதான ஒன்றாகும் ஆகவே ஒளியியல் ஆய்வகத்தில் கட்டாயம் ஒளியியல் மேசை இருக்க வேண்டும் அதனை ரசமட்டத்தைக் கொண்டு கிடைமட்டமாக இருக்குமாறு சரி செய்ய வேண்டும் ஒளியியல் மேசை வைக்கப்பட்டிருக்கும் தளம் கிடைமட்டமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் மேசையை கிடைமட்டமாக பொருத்த முடியும் ஏனெனில் மட்டபடுத்துதல் தளத்தை சார்ந்து அமையவில்லை ஒளியியல் மேசையிலேயே உயரத்தை சரிசெய்யும் வசதி உள்ளது அதற்காகத்தான் இந்த கால் திருகுகள் கொடுக்கப்பட்டுள்ளன எல்லா ஒளியியல் மேசைகளிலும் இந்த திருகுகள் பொருத்தப்பட்டிருக்கும் எனவே இந்த திருகுகளை சரி செய்வதன் மூலமே உயரத்தை மாற்றி மட்டப்படுத்த முடியும் ஆகவே நாம் ரசமட்டத்தை உபயோகித்து முதலில் ஒளியில் மேசையை கிடைமட்டமாக பொருத்த வேண்டும் இது மிகவும் அவசியமானதாகும் அதுபோல் ஒளியியல் மேசையில் கட்டாயம் மில்லிமீட்டர் அளவுகோல் இருக்க வேண்டும் இந்த அளவுகோலை நாம் பொதுவாக மீட்டர் அளவுகோல் என்று அழைப்போம் எனவே ஒளியியல் மேசையில் அளவுகோலும் உயரத்தை சரி செய்து மட்டப்படுத்துவதற்கான திருகுகளும் கட்டாயம் அமைந்திருக்க வேண்டும் அத்துடன் இந்த மேசைக்கான அத்தியாவசிய துணைக்கருவிகளும் இடம் பெற்றிருக்க வேண்டும் துணைக் கருவிகளை பொருத்துவதற்கு தாங்கிகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த தாங்கிகளை மேசையில் உள்ள துளைகளில் பொருத்தி நகர்த்த முடியும் எனவே இந்த தாங்கிகளை துளை நெடுகிலும் நகர்த்த முடியும் மேலும் கீழுமாகவும் நகர்த்த முடியும் இந்தத் தாங்கிகளில் ஒளியியல் உபகரணங்களை பொருத்தும் வண்ணம் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இந்த தாங்கிகளில் பெரும்பாலானவை இரண்டு சுழற்சி படிநிலைகளையும் இரண்டு இடப்பெயர்ச்சி படிநிலைகளையும் மேற்கொள்வதற்கான வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே தாங்கியை துளை நெடுகிலும் நகர்த்த முடிவதோடு அவை மேலும் இரண்டு இடப்பெயர்ச்சி படிநிலைகளையும் பெற்றுள்ளன ஒன்று உயர மாறுபாடு மற்றது துளைக்கு செங்குத்தாக அதாவது ஒளியியல் மேசைக்கு செங்குத்தாக தாங்கியை நகர்த்தும் வசதியும் உள்ளது எனவே குறைந்தது இரண்டு உரிமை படிநிலைகள் வேண்டும் ஒன்று உயர மாறுபாடு மற்றது செங்குத்து மாறுபாடு மூன்றாவதாக துளை நெடுகிலுமான இடபெயர்ச்சியாகும் இரண்டு சுழற்சி படிநிலைகள் என்றால் தாங்கியை சுழற்றவும் சாய்க்கவும் முடியும் ஏனெனில் தாங்கியில் ஒளியியல் உபகரணங்கள் பொருத்தப்படும் போது அதனை நாம் செங்குத்தாக எவ்வித சாய்வும் இல்லாமல் பொருத்த வேண்டும் எனவே அதனை சரியாக பொருத்த சுழற்சி மற்றும் இடப்பெயர்ச்சி படிநிலைகளை தாங்கி பெற்றிருக்க வேண்டும் அப்படி இல்லையெனில் வெவ்வேறு சோதனைகளுக்கு உபகரணங்களைப் ஒழுங்கு அமைப்பது கடினமான பணி ஆகிவிடும் அதேபோல் அளவுகோலில் இடப்பெயர்ச்சி அளவை கண்டறிய தாங்கியில் குறியீட்டுக் கோடு அல்லது குறியீட்டுமுள் இருக்க வேண்டும் ஒளியியல் மேசையில் அளவுகோல் பொருத்தப்பட்டிருக்கும் நாம் மேசை துளையில் தாங்கியை பொருத்த வேண்டும் தாங்கியில் எந்த உபகரணத்தை பொருத்தினாலும் தாங்கியின் மையத்தில் தான் குறியீட்டு முள் இருக்கும் பொருத்தப்பட்டுள்ள உபகரணத்தின் அமைவிடத்தை தாங்கியின் மையத்தில் பொருத்தப்பட்டுள்ள குறியீட்டு முள் காட்டும் எனவே இந்த குறியீட்டு முள் கொண்டு ஒளியியல் மேசையில் தாங்கியின் அமைவிடத்தை அறிந்துகொள்ளலாம் எனவே இது ஒளியியல் மேசையின் அடிப்படை உபகரணம் ஆகும் இதுதவிர ஆய்வகத்தில் இன்னும் பல உபகரணங்களை வைத்திருக்க வேண்டும் அவை பல்வேறு சோதனைகளின் போது நமக்கு உபயோகமாகும் ஆய்வகத்தில் பல வகையான ஆடிகள் குவி மற்றும் குழி ஆடிகள் லென்ஸ்கள் குவி மற்றும் குழி லென்சுகள் இது மட்டுமல்லாமல் கண்ணருகு வில்லையும் குறுக்குக் கோடுகளும் கொண்ட தொலைநோக்கி மாற்றத்தக்க பிளவு கொண்ட இணையாக்கி ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும் மேலும் குண்டூசி துளை கூரான ஊசி மெய் பிம்பத்தை காண பயன்படும் வெண்திரை லேசர் ஒளிவிளக்கு வெண்சுடர் எரிவிளக்கு ஆகியவையுடன் இவற்றை ஒளியியல் மேசையில் பொருத்தும் தாங்கியுடன் கூடிய அமைப்பும் அவசியம் வேண்டும் ஆய்வகங்களில் காணக்கூடிய பொதுவான உபகரணங்கள் ஆடிகள் வில்லைகள் தொலைநோக்கி விழி வில்லைகள் குண்டூசி துளை திரை ஊசிகள் லேசர் மற்றும் பல வகையான விளக்குகள் ஆகும் ஆனால் இவை மட்டும் போதுமானவை அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக இவை அனைத்தையும் ஒளியியல் மேசையில் பொருத்தும் அமைப்பு கட்டாயம் இருக்க வேண்டும் எனவே இந்த அமைப்பு மிகவும் அத்தியாவசியமானதாகும் இவை இல்லை எனில் சோதனை செய்வது மிகவும் கடினமான ஒன்றாகும் ஏனெனில் இவற்றை ஒழுங்கு அமைப்பதற்கே அதிகம் காலம் பிடிக்கும் ஆகவே முறையான தாங்கிகள் இருந்தால் உபகரணங்களை எளிதாக பொருத்தி தேவைக்கு ஏற்றார்போல் தாங்கிகளை சுழற்றவும் சாய்க்கவும் முடியும் இதனால் சோதனையை எளிதாகவும் குறைந்த நேரத்திலும் செய்ய முடியும் இவை அனைத்தும் ஆய்வகத்தில் உள்ள பொதுவான உபகரணங்கள் ஆகும் இதைத் தவிர நமக்கு பல வகையான விளக்குகள் தேவை சோடியம் ஆவி விளக்கு பாதரச ஆவி விளக்கு நியான் விளக்கு ஆகியவை நாம் கற்பிப்பதற்கு தேவைப்படும் ஒளி மூலங்கள் ஆகும் இது மட்டுமல்லாமல் நமக்கு முப்பட்டக நிறமாலைமானி நகரும் நுண்நோக்கி முப்பட்டகம் கீற்றணி பிளவுகள் பகுப்பி ஒளிஉணரி என இன்னும் பல உள்ளன இவை அனைத்தும் நம் ஆய்வகத்தில் இருக்க வேண்டும் இவற்றை நாம் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் நாம் இதுவரை கூறிய அனைத்தும் அடிப்படை உபகரணங்கள் ஆகும் இவை ஒரு குறிப்பிட்ட சோதனைகளுக்கானது அல்ல இவற்றோடு சிறிய உபகரணங்கள் திருகு ஆணி திருகு மரை மரை ஆணி திருப்புளி ஆகியவையும் இருக்கவேண்டும் ஒளியியல் ஆய்வகத்தில் இது போன்ற சிறிய உபகரணங்கள் எல்லா சமயங்களிலும் நமக்குத் தேவைப்படும் எனவே இவற்றை நாம் ஆய்வகத்தில் சேகரித்து வைக்க வேண்டும் இவை பல்வேறு சோதனைகளின் போது நமக்கு பயன்படும் ஆகவே நாம் ஒளியில் ஆய்வகத்தில் இதுபோன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைக்க வேண்டும் இப்போது நான் குறிப்பிட்ட அனைத்து உபகரணங்களையும் நான் ஆய்வகத்தில் உங்களுக்கு காண்பிப்பேன் சோதனைகள் செய்து பார்க்கும் சமயத்தில் அனைத்து உபகரணங்களை பற்றியும் அதன் செயல்முறை பற்றியும் விரிவாக பார்க்க உள்ளோம் அடுத்து நாம் ஒளியியல் சோதனைகளின் முக்கிய உபகரணம் ஆன ஒளி மூலங்கள் குறித்து பார்க்கப் போகிறோம் எனவே இப்போது நாம் விளக்குகள் பற்றி பார்ப்போம் மற்ற உபகரணங்களை பற்றி சோதனை செய்யும் சமயத்தில் விரிவாகப் பார்ப்போம் குறிப்பிட விரும்புவது என்னவெனில் சோதனை செய்யும் சமயங்களில் அதற்குப் பயன்படும் உபகரணங்களை பற்றியும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் சோதனையை தொடங்குவதற்கு முன் விரிவாக பார்ப்போம் ஆய்வகத்தில் பயன்படுத்தப்படும் ஒளி மூலம் என்பது புலப்பாட்டு மண்டலத்தில் உள்ள மின்காந்த அலைகள் ஆகும் இவை நம் ஆய்வகத்தில் ஒளியியல் சோதனைகளை செய்து காண்பிக்க பயன்படுகிறது பலவகை நிற ஒளி மூலங்கள் உள்ளன மின்காந்த அலைகளில் 600 முதல் 800 வரை அலைநீளம் கொண்டவை சிவப்பு நிறம் ஆகும் அடுத்து 600 அலை நீளம் கொண்டவை ஆரஞ்சு வண்ணம் ஆகும் மஞ்சள் வண்ணத்தின் அலைநீளம் 550 to 600 ஆகும் பச்சை நிறத்தின் அலைநீளம் 500 to 550 நீல நிறம் 450 to 500 மற்றும் ஊதா நிறத்தின் அலைநீளம் 400 to 450 எனவே ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு வண்ணத்தையும் அதற்குரிய நிலையான அலை நீளத்தையும் கொண்டிருக்கும் எனவே அந்த நிற விளக்கின் அலைநீளம் நிலையானதாகும் சிவப்பு நிற வண்ணத்தைக் கொண்ட ஒளி மூலங்கள் 680 அலை நீளத்தையும் சில 700 நானோ மீட்டர் அலை நீளத்தையும் பெற்றிருக்கும் வெவ்வேறு அலை நீளத்தை கொண்ட வேறு வண்ண ஒற்றை நிற விளக்குகளும் உள்ளன எனவே அவை துல்லியமாக அலை நீளத்தை குறிக்காது அலைநீள அலைவரிசையை தான் குறிக்கும் எனவே ஒரு குறிப்பிட்ட நிற விளக்கு ஒளி குறிப்பிட்ட அலைநீளத்தை கொண்டிருக்கும் இரண்டு வகையான ஒளி மூலங்கள் உள்ளன ஒன்று தொடர்ச்சியான அலைநீளம் கொண்ட ஒளியை உமிழும் விளக்கு மற்றது தனித்துவமான அலைநீளம் கொண்ட வரி நிறமாலைகளை உமிழும் விளக்கு ஆகும் நாம் ஆய்வகத்தில் வரி நிறமாலைகளை அதாவது தனித்துவமான அலைநீளம் கொண்ட ஒளியை உமிழும் விளக்குகளை தான் பயன்படுத்துவோம் இவ்வகையான விளக்குகள் வாயு நிலையில் உள்ள பருப்பொருள் வெப்பம் அல்லது மின் ஆற்றலால் கிளர்வுறும் போது பலவண்ண வரி நிறமாலைகளை உமிழும் எனவே இது ஒரு அணு சார்ந்த நிகழ்வாகும் மேலும் தனிம அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு அணுவுக்கும் பிரத்தியோகமான வரி நிறமாலை உள்ளது எனவே தனித்துவமான ஒளி கொண்ட தனித்துவமான அலைநீளம் கொண்ட விளக்குகள் நமக்கு கிடைக்கிறது எனவே நான் முன்பு குறிப்பிட்டது போல ஒவ்வொரு அணுவிற்கும் பிரத்தியேக ஒளி பண்பு உள்ளது அப்படியானால் அவை நிலையான அலை நீளத்தை கொண்டுள்ளன எனவேதான் நாம் வெவ்வேறு அலைநீளம் கொண்ட ஒளியை பெற வெவ்வேறு விளக்குகளைப் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது அடுத்து நாம் ஆய்வகங்களில் சோதனைக்காக பயன்படுத்துகின்ற விளக்குகளை பற்றிக் கூறுகிறேன் நாம் ஹைட்ரஜன் விளக்கை ஆய்வகத்தில் பயன்படுத்துகிறோம் முதலில் நான் ஏன் இந்த உதாரணத்தைக் கூறுகிறேன் என்றால் நீங்கள் அனைவரும் ஹைட்ரஜன் அணுவின் ஆற்றல் மட்டங்கள் பற்றி நன்கு அறிவீர்கள் Bohr கோட்பாட்டில் இருந்து பின்வரும் சமன்பாட்டை நீங்கள் அறிவீர்கள் அதாவது 1 by lambda wave number சமம் Z square R 1 by n 1 square minus 1 by n 2 square எனவே ஹைட்ரஜன் அணு அல்லது ஹைட்ரஜனை ஒத்த அணு அல்லது அயனி ஒற்றை எலக்ட்ரானை மட்டுமே கொண்டிருக்கும் மற்ற எலக்ட்ரான்கள் நீக்கப்பட்டு இருக்கும் ஹைட்ரஜன் அணுவை பொறுத்தவரை Z மதிப்பு 1 ஆகும் முதன்மை குவாண்டம் எண்ணை பொருத்தவரை R என்பது Rydberg மாறிலி ஆகும் அது சில மதிப்பைப் கொண்டிருக்கும் அதாவது n சமம் 1 2 3 இவற்றிற்கு நிகரான ஆற்றல் மட்டங்களை ஹைட்ரஜன் அணு கொண்டுள்ளது ஹைட்ரஜன் அணுவில் உள்ள இந்த ஒற்றை எலக்ட்ரானை மோதல் மூலமாகவோ அல்லது மின் ஆற்றலை பயன்படுத்தியோ கிளரவுற செய்ய வேண்டும் பொதுவாக எலக்ட்ரான்கள் தாழ்ஆற்றல் நிலையில் இருந்து உயர் ஆற்றல் நிலைக்கு செல்லும் போது அங்கு மிகச்சில நொடிகளே தங்கியிருக்கும் அதாவது பத்தின் அடுக்கு 8 நொடிகளே இருக்கும் அதன் பின்னர் தாழ்ஆற்றல் மட்டத்திற்கு தாவி விடும் மோதல் விளைவால் அல்லது மின்சாரத்தால் ஆற்றல் பெற்று தாழ் ஆற்றல் நிலையிலிருந்து உயர் ஆற்றல் மட்டத்திற்கு செல்லும் உயர் ஆற்றல் மட்டத்திலிருந்து தாழ் ஆற்றல் மட்டத்திற்கு தாவும்போது இரண்டு மட்டங்களுக்கு இடையிலான ஆற்றல் மாறுபாடு மின்காந்த அலையாக வெளியிடப்படும் வெளியிடப்படும் அலை புலப்பாட்டு மண்டலத்தில் இருந்தால் ஒளியை நாம் காண முடியும் நாம் காணும் ஒளியின் நிறம் என்ன என்பதை அலைநீளத்தை கொண்டு தான் நிர்ணயம் செய்ய முடியும் ஹைட்ரஜன் அணுவைப் பொருத்த வரை பல்வேறு மட்டங்கள் உள்ளன Balmer வரிசை புலப்பாட்டு மண்டலத்தில் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே ஹைட்ரஜன் விளக்கை நாம் ஆய்வகத்தில் பயன்படுத்தினால் அதிலிருந்து வரும் ஒளியைப் பயன்படுத்தி நாம் சோதனையை செய்வோம் அவற்றிலிருந்து இது போன்ற வரி நிறமாலை வெளிவருவதை நாம் காண முடியும் அதிலிருந்து 656 3 நானோ மீட்டர் அலைநீளம் கொண்ட சிவப்பு நிற ஒளிக்கதிர் வெளிவருவதை நாம் காணமுடியும் இந்த விளக்குடன் கொடுக்கப்பட்ட கையேட்டில் இந்த நிறத்திற்கான அலைநீளம் கொடுக்கப்பட்டுள்ளது இது போன்ற வேறு சில நிறமாலை வரிகளும் உள்ளன ஆனால் அவை வேறு விளக்கிலிருந்து வெளியிடப்படும் அத்துடன் அவை இத்தனை ஒளி அடர்த்தியையும் பெற்றிருக்காது வெளியிடப்படும் எல்லா நிறமாலை வரிகளும் ஒளி அடர்த்தி மிகுந்து இருக்காது அவற்றில் சில பலவீனமான வரிகள் வலுவான வரிகள் மற்றும் நடுதரமான வரிகளை பெற்று இருக்கும் ஹைட்ரஜன் அணுவைப் பொருத்தவரை அதன் பொதுவான அலைநீளம் 656 3 நானோமீட்டர் ஆகும் அடுத்த அலை நீளம் 486 1 நானோமீட்டர் ஆகும் இவை இரண்டும் ஒரே நிறத்திற்கானது அல்ல என்னிடம் அட்டவணை இல்லை இங்குள்ள நான்கு முக்கியமான நிறங்களை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன் அவை முறையே 486 1 நேனோ மீட்டர் 434 0 நேனோ மீட்டர் மற்றது 410 2 நானோ மீட்டர் ஆகும் இந்த அலை நீளங்கள் எல்லாம் நமக்கு பிரகாசமான வரி நிறமாலை கள் கிடைக்கும் இந்த விளக்கை நாம் ஆய்வகத்தில் பயன்படுத்துகிறோம் அடுத்து நாம் சோடியம் ஆவி விளக்கை பற்றி பார்க்கப்போகிறோம் சோடியத்தின் அணு எண் 11 ஆகும் அதன் கடைசி எலக்ட்ரான் 3 s 1 நிலையில் இருக்கும் மற்றவை எல்லாம் நிரம்பிய ஆற்றல் மட்டங்கள் ஆகும் இந்த எலக்ட்ரான் உயர் ஆற்றல் மட்டங்களுக்கு கிளர்வுற்று பின்னர் ஒளியை உமிழும் ஆற்றல் மட்டங்களில் அளவுகள் முறையே n equal to 3 n equal to 4 n equal to 5 இவை எல்லாம் வெவ்வேறு ஆற்றல் மட்டங்கள் ஆகும் இது இப்போது n equal to 3 ஆற்றல் மட்டத்தில் உள்ளது n equal to 0 1 2 இதன் உப ஆற்றல் மட்டங்கள் s p d ஆகும் அதாவது இது 3 உப ஆற்றல் மட்டங்களில் பெற்றுள்ளது அவை முறையே s p d இதில் f ஆற்றல் மட்டம் கிடையாது நான் தவறாக குறிப்பிட்டு விட்டேன் ஹைட்ரஜன் அணுவைப் பொருத்தவரை இந்த மட்டங்கள் எல்லாம் ஒரே ஆற்றலைப் பெற்றிருக்கும் ஏனெனில் அவை எல்லாம் சீர்குலைவு நிலையில் உள்ளன இந்த உதாரணத்தை பொறுத்தவரை இவற்றின் சீர்குலைவு எல்லாம் அடுத்துள்ள அடுத்துள்ள எலக்ட்ரான்களால் சரி செய்யப்படும் ஹைட்ரஜன் அணுவைப் பொருத்தவரை இது கிடையாது அடுத்துள்ள எலக்ட்ரான்கள் முன்னிலையில் அவற்றுடனான ஊடாடல் விளைவுகளால் அவற்றின் சீர்குலைவுகள் நீக்கப்படும் மேலும் அவற்றில் கறங்கலொழுக்கிணைகள் உள்ளன அவற்றால் j மதிப்பு கிடைக்கும் அவை மேலும் பளவுருகின்றன எனவே s l சமம் 0 மற்றும் then spin half j is half 3 s half this இந்த நிலையை நாம் 3 s half என்று அழைப்போம் மேலும் p l சமம் 1 மற்றும் s சமம் half j will be l plus half l minus half p half and p 3 by 2 இவற்றை நாம் முதன்மைக் குவாண்டம் எண் என்று அழைப்போம் இதைப்போல் வேறு சிலவும் உள்ளன சோடியம் விளக்கைப் பொறுத்தவரை நமக்கு இரண்டு நிறமாலை வரிகள் கிடைக்கும் இவை இரண்டும் புலப்பாட்டு மண்டலத்தில் இருக்கும் இது தவிர மற்றவையும் உள்ளன ஆனால் அவை புலப்பாட்டு மண்டலத்தில் இல்லை அதனால் அவற்றைக் காண முடியாது இவ்விரு வரிகளை மட்டுமே காண முடியும் அவற்றின் அலை நீளங்கள் முறையே 5890 and 5896 angstrom ஆகும் பொதுவாக அவற்றை நாம் ஒற்றை வரியாகவே காண்போம் அவற்றை பகுத்தாய்வது மிகவும் கடினமாகும் முப்பட்டகத்தினைக் கொண்டும் அவற்றை நம்மால் பகுத்தாய முடியாது எனவே அதனை நாம் ஒரே வரியாகவே பயன்படுத்துவோம் இதனால்தான் இதனை நாம் ஒற்றை நிற ஒளி மூலம் என்று அழைக்கிறோம் 550 to 600 அலை நீளத்தை கொண்டிருக்கும் இவை மஞ்சள் நிறத்தைப் பெற்றிருக்கும் நாம் காணும் மஞ்சள் நிற சோடியம் ஆவி விளக்கை D line என்று அழைப்போம் அது sodium doublet என்றும் அழைக்கப்படும் ஏனெனில் அது 5890 and 5896 அலைநீளம் கொண்ட D 1 மற்றும் D 2 வரிகளை பெற்றிருப்பதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது அதேபோல் நாம் ஹீலியம் விளக்கையும் ஆய்வகத்தில் பயன்படுத்துவோம் இதிலும் அதே போல் வெப்ப ஆற்றல் அல்லது மின் ஆற்றலால் தாழ்நிலையில் உள்ள எலக்ட்ரான்கள் உயர்நிலைக்கு சென்று உடனடியாக மீண்டும் தாழ் நிலைக்கு திரும்பும் அப்போது நிறமாலை வரிகளை உமிழும் ஹைட்ரஜன் மற்றும் சோடியம் ஆவி விளக்குகளில் எந்த கோட்பாட்டு அடிப்படையில் ஒளி உமிழ்வு நிகழ்ந்ததோ அதே அடிப்படையில்தான் இங்கும் நிகழ்கிறது இதில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அதிகம் எனவே இவற்றின் நிலைமாறல் மிகக் கடினமானதாகும் அதனால் அவற்றைப் பற்றி நாம் பார்க்கப்போவதில்லை ஆகவே நாம் அணு நிலைமாறல் பற்றி கற்றறிந்து கொண்டோம் இந்த எலக்ட்ரான்கள் ஒரு மட்டத்திலிருந்து மற்றொரு மட்டத்திற்கு நிலை மாறுதல் அடைவதால் ஒளி உமிழப்படுகிறது உமிழப்படும் ஒளி அந்த ஒளி மூலத்தின் பண்பை குறிக்கிறது ஹீலியம் விளக்கையும் நாம் ஆய்வகத்தில் பயன்படுத்துகிறோம் அதற்கு இது போன்ற ஒரு வரி நிறமாலை கிடைக்கும் மேலும் அவை இந்த அலைநீள மதிப்பைக் கொண்டிருக்கும் இவற்றில் நீங்கள் வலுவான மற்றும் நடுத்தரமான ஒளி அடர்த்தி கொண்ட நிறமாலை வரிகளை காண்பீர்கள் அடுத்து நாம் பாதரச ஆவி விளக்கையும் ஆய்வகத்தில் பயன்படுத்துகிறோம் இந்த விளக்கில் இருந்து கிடைக்கும் நிறமாலை வரிகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றிலும் நாம் சில பலவீனமான வரிகளை காண்கிறோம் ஆனால் அவற்றை நாம் பார்ப்பது கண்டறிவது மிக கடினமாகும் அடுத்து நாம் ஆய்வகத்தில் பயன்படுத்தும் மற்றுமொரு விளக்கு நியான் விளக்கு ஆகும் நியான் விளக்கிலிருந்து நமக்கு 600 முதல் 700 நானோமீட்டர் அலைநீளத்திற்கு இடையில் பல்வேறு நிறமாலை வரிகள் கிடைக்கும் இவற்றில் பெரும்பாலானவை சற்றேறக்குறைய சிவப்பு நிறத்திலேயே இருக்கும் அடுத்து ஆரஞ்சு நிறத்திலும் இதை அடுத்து இரண்டு வரிகள் மஞ்சள் நிறத்திலும் உள்ளன ஆனால் மஞ்சள் நிற வரிகள் இரட்டைகள் ஆகும் நமக்கு எங்கெல்லாம் இரட்டை நிறமாலை வரிகள் கிடைக்கின்றனவோ அவை எல்லாம் கறங்கலொழுக்கிணைகளால் ஏற்படுகிறது கறங்கலொழுக்கிணைகளால ஆற்றல் மட்டங்களுக்கிடையே பிளவுகள் ஏற்படுவதால் நமக்கு இரட்டை நிறமாலை வரிகள் கிடைக்கிறது அவை இரண்டும் மிக நெருங்கிய அலை நீளத்தை கொண்டுள்ளன அடுத்துள்ளது பிரகாசமான பச்சை நிற நிறமாலை வரியாகும் நிறத்தை பார்த்தவுடனேயே நாம் அதன் அலைநீளத்தை கூறிவிட முடியும் நாம் இந்த விளக்கை கொண்டு அலைநீளத்தை கண்டறியும் சோதனையை தான் செய்யப் போகிறோம் ஆகவே அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தான் நாம் பார்க்க போகிறோம் அடுத்து நாம் ஆய்வகத்தில் உபயோகிக்கும் ஒளி மூலம் ஹீலியம் நியான் லேசர் ஆகும் இந்த விளக்கு ஒளியின் அலை நீளம் 632 8 நானோ மீட்டர் ஆகும் இந்த மதிப்பை நாம் சில சோதனைகளின் போது பயன்படுத்துவோம் மேலும் இதன் ஒளி அடர்த்தியை watt அளவுகோலில் வெளிப்படுத்துவோம் அதாவது அதன் வெவ்வேறு ஒளி அடர்த்தியை வெவ்வேறு watt அளவுகளில் வெளிப்படுத்துவோம் அடுத்து நாம் இருமுனைய லேசர்களையும் ஆய்வகத்தில் பயன்படுத்துகிறோம் பல்வேறு அலை நீளங்களை கொண்ட பல்வேறு வகையான லேசர் விளக்குகள் கிடைக்கிறது laser என்ற வார்த்தையின் விரிவாக்கம் light amplification by stimulated emission of radiation ஆகும் லேசர் விளக்கு எவ்வாறு வேலை செய்கிறது என்பதைப் பற்றி நான் இங்கே விளக்கப் போவதில்லை அதன் தனித்துவமான பண்பு ஒற்றைநிற ஒளியைப் பெற்று இருப்பது தான் மேலும் அது ஒற்றை திசை மற்றும் அதீத இசைவிணக்கம் உடையதாகவும் இருக்கும் இசைவிணக்கம் என்றால் என்ன என்பதை பற்றி குறுக்கீடு சோதனையின்போது பார்ப்போம் இவையெல்லாம் லேசர் விளக்கின் பிரத்யேக குணங்கள் ஆகும் அதனால் தான் நா ம் ஆய்வக சோதனைகளில் அவற்றை பயன்படுத்துகிறோம் இது மட்டும் அல்லாமல் ஆராய்ச்சி சார்ந்த உயர்நிலை சோதனைகளில் லேசர் ஒரு இன்றியமையாத உபகரணம் ஆகும் லேசர் விளக்கைக் கொண்டு பல்வேறு சோதனைகள் ஆராய்ச்சிக் ஆய்வகங்களில் செய்யப்படுவதால் அவர்கள் வெவ்வேறு வகையான லேசர் விளக்கை உபயோகப்படுத்துகின்றனர் நாம் இதுவரை பார்த்த லேசர் அணு லேசர் ஆகும் ஹீலியம் நியான் லேசர் ஒரு வாயு லேசர் ஆகும் இவை எல்லாம் புலப்பாட்டு மண்டலத்தில் ஒளி உமிழ்பவை ஆகும் மற்றவை புற ஊதா ஆர்கன் அயனி லேசர் ஹீலியம் கேட்மியம் லேசர் மஞ்சள் நீர தாமிர ஆவி லேசர் ஆகியவை ஆகும் இவ்வகை லேசரில் இருந்து நமக்கு மஞ்சள் மற்றும் பச்சை நிற ஒளிக்கதிர்கள் கிடைக்கும் இவற்றிலிருந்து நமக்கு ஒற்றை நிற ஒளிக்கற்றைகள் கிடைக்கும் அதாவது ஒற்றை அலைநீளம் கொண்ட ஒளி கிடைக்கும் இவற்றின் அலைநீளங்கள் நிர்ணயிக்கப்பட்ட அளவைக் கொண்டவை watt அளவை மாற்றி அவற்றின் ஒளி அடர்த்தியை நாம் வேறுபடுத்த முடியும் அடுத்து மூலக்கூறு லேசர் கரிமிலவாயு லேசர் ஆகியவை வாயு லேசர் ஆகும் இது மட்டும் இல்லாமல் excimer லேசர் துடிப்பு நைட்ரஜன் லேசர் ஆகும் இவ்வகையான லேசர்கள் சாதாரண ஆய்வகங்களில் உபயோகிக்கப்பட மாட்டாது மாறாக பிரத்தியோக உபயோகங்களுக்காக உயர் ஆராய்ச்சி ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் அத்துடன் பலவகையான திரவ லேசர்களும் உள்ளன மேலும் மின்காப்பு திட லேசர்களும் உள்ளன அவை நியோடிமியம் ஊட்டப்பட்ட இட்ரியம் அலுமினியம் கார்பெட் என்றழைக்கப்படும் YAG லேசர் மற்றும் நியோபியம் ஊட்டப்பட்ட கண்ணாடி லேசர் ஆகும் எனவே இதுபோல் இன்னும் பல லேசர்களை நாம் ஆய்வகத்தில் கற்பிப்பதற்காக அல்லாமல் ஆய்வுப் பணிக்காக பயன்படுத்துகிறோம் மேலும் மாசூட்டப்பட்ட காலியம் ஆர்சனைடு மற்றும் இண்டியம் பாஸ்பைடு குறைக்கடத்தி லேசர்களும் உள்ளன நாம் ஆய்வகத்தில் பயன்படுத்தும் புலப்பாட்டு மண்டலத்தில் உள்ள பல்வேறு வகையான ஒளி மூலங்கள் குறித்து சுருக்கமாக நான் விளக்கியுள்ளேன் மேலும் ஆராய்ச்சி ஆய்வுக்கூடங்களில் பயன்படுத்தப்படும் ஒளி மூலங்கள் குறித்தும் விளக்கினேன் மற்ற உபகரணங்கள் குறித்து சோதனையின்போது நான் விளக்குவேன் இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறேன்